திரவ இயக்கவியலை படிப்பதன் நோக்கம் திரவ இயக்கவியல் மற்றும் திரவ பொறியியலின் அறிமுக பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இந்தப் பாடம் வெவ்வேறு அத்தியாயங்கள் மூலம் கற்பிக்கப்பட உள்ளது முதல் அத்தியாயத்தை இப்போது பார்க்கலாம் பாடத்திற்கு போவதற்கு முன்னால் இந்த பாடத்தை படிப்பதன் முக்கியத்துவம் என்ன என்பதை தெரிந்துகொள்ள வேண்டும் ஒரு சில உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் திரவ இயக்கவியலை படிப்பதன் ஆர்வம் தூண்டும் அதன்பின் திரவ இயக்கவியலின் அடிப்படைக் கருத்துக்களை கற்கலாம் திரவ இயக்கவியலின் பயன்பாடுகள் மனித வாழ்க்கையோடு எல்லா நிலைகளிலும் உள்ளது திரவ இயக்கவியலின் பயன்பாடுகளை சில உதாரணங்கள் மூலம் காணலாம் உதாரணமாக தானியங்கி வாகனங்களை எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் தானியங்கி வாகனங்கள் என்றாலே அனைவருக்கும் அதை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும் திரவ இயக்கவியலின் கோட்பாடுகளோடு ஒரு தானியங்கி வாகனத்தை தேவைக்கு ஏற்ப வடிவமைப்பது ஒரு சவாலான காரியமாகும் உதாரணமாக ஒரு காரை வடிவமைப்பதாக கொள்வோம் காரின் வடிவமானது எதிர் விசையை குறைப்பதாக இருக்க வேண்டும் இதன் சாராம்சத்தை பின்னால் வரும் படங்களில் நாம் கற்கலாம் ஆனால் இது மிக முக்கியமான ஆர்வத்தைத் தூண்டக் கூடியதாக உள்ளது வாகனங்கள் என்று எடுத்துக் கொண்டால் அதில் தரையில் இயங்கும் தானியங்கி வாகனங்கள் மட்டும் முக்கியமானதல்ல நீரில் இயங்கும் படகுகள் மற்றும் கப்பல்கள் ஆகியவையும் இதனுள் அடக்கம் மேற்கண்ட காட்சியமைப்பில் தானியங்கி படகு இயக்க நிலையில் உள்ள போது அதன் மூலம் உண்டான அழகான நீரோட்ட பாங்கை காணலாம் இதன் பின்னால் இருக்கும் பகுப்பாய்வு என்னவென்றால் அந்த படகின் ஓட்டத்திற்கு எதிராக உள்ள தடை விசையை குறைப்பதாகும் மூன்றாவது உதாரணமாக விண்கலத்தை எடுத்துக்கொள்ளலாம் நாம் பார்க்கப் போகும் அனைத்து உதாரணங்களில் விண்கலன் மட்டும் குறிப்பிடத்தகுந்த கவனத்தை ஈர்க்கின்றது ஒரு வானூர்தி மேலெழும்பும் போதோ அல்லது கீழே இறங்கும் போதோ அல்லது ஒரு விண்கலன் நகரும் போதோ ஏற்படும் சத்தத்தின் பாங்கை இங்கே படத்தில் காணலாம் இது ஒரு இயற்கையான காட்சி அமைப்பாகும் ஒரு விண்கலன் மேலெழும்பும் போது அதிலிருந்து வெளியாகும் புகை அல்லது எரிந்த விளைபொருட்களின் அமைப்பு அதன் பாயும் தோரணையை குறிக்கிறது இது பாய்ம ஓட்டத்தை அளவிடுவதற்கான வழிமுறைகளை காட்டுகிறது ஒரு விண்கலம் அல்லது வானூர்தியின் இயக்கத்திற்கு பின்னால் திரவ இயக்கவியலின் அடிப்படை தத்துவம் உள்ளது நிறைய தருணங்களில் இழுப்பு விசையை விட உயர்த்து விசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த உயர்த்து விசையே விண்கலனை வானத்தை நோக்கி மேலே இழுக்க செய்கிறது திரவ ஓட்ட பகுப்பாய்விற்கு ஆற்றல் அழிவின்மை விதியின் நேரியல் உந்த அடிப்படைக் கருத்துக்களும் நியூட்டனின் இயக்க விதிகளின் அடிப்படைக் கருத்துக்களும் மற்றும் அவற்றின் மாற்றப்பட்ட விதிகளும் பயன்படுகின்றன தானியங்கி வாகனங்கள் கப்பல் மற்றும் படகுகளின் இயக்கத்தினால் உண்டாகும் திரவ ஓட்டத்தின் தன்மையை போலவே விளையாட்டு பந்துகளுக்கும் திரவ ஓட்டத்திற்கும் இடையே மற்றுமொரு சுவாரசியமான தொடர்பு உள்ளது ஒரு சில நிலைகளில் பந்தானது சுழலும் அல்லது ஊசலாடும் தன்மை கொண்டுள்ளது இதற்கு பின்னால் திரவ இயக்கவியலின் அடிப்படைக் கருத்துக்கள் உள்ளன இது மிகவும் ஈடுபாடு உடைய தலைப்பாகும் பின்வரும் அத்தியாயத்தில் இந்த விளையாட்டு பந்துகளை பற்றி படிக்கலாம் பொறியியலில் உலகில் நாம் நிறைய தொழிற்சாலைகளை பற்றி பார்க்கின்றோம் குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்கள் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் இன்னபிற நிலையங்களை பார்க்கின்றோம் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள புகைபோக்கி வழியே வெளியேறும் புகையின் பாயும் போக்கினையும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவின் பாயும் போக்கினையும் உற்று நோக்கலாம் திரவ இயக்கவியல் ஆனது பொறியியல் உலகின் தானியங்கி வாகனங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் செயல்முறை தொழிற்சாலைகள் ஆகியவற்றை மட்டும் சார்ந்தது அல்ல இது இயற்கையினால் உண்டாக்கப்படும் திரவ ஓட்டத்தின் தெளிவான பாங்கு காட்சி அமைப்பாகும் சூறாவளி ஆற்று நீரின் ஓட்டம் மழைத்துளி ஆகியவற்றின் மூலம் திரவம் பாயும் பாங்கினை உற்று நோக்கலாம் இயற்கையானது உயிரற்ற பொருட்களை மட்டும் படைக்கவில்லை உயிருள்ள பொருட்களான மிருகங்கள் வண்ணத்துப்பூச்சி பாம்பு மீன் போன்றவைகள் மூலமாக திரவ ஓட்டத்தின் புதிரான பாங்கினை உற்றுநோக்க வைத்துள்ளது இயற்கையின் கொடையான உயிர் அறிவியலையும் வாழ்க்கை அறிவியலையும் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக மனித உடம்பின் அறிவியல் மற்றும் வாழும் உயிர்கள் ஆகியவை மருத்துவ அறிவியலை சேர்ந்தது மனித உடலின் சுவாச மண்டலம் நுரையீரல் மண்டலம்இருதய மண்டலம் விந்தணுக்களின் ஓட்டம் ஆகியவை திரவ இயக்கவியலின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்யும் சொர்க்கமாக திகழ்கிறது இதன் அடிப்படையை கொண்டோமேயானால் இயற்பியலை பற்றிய நுண்ணறிவு மட்டுமல்லாது மனித வாழ்விற்கு அச்சுறுத்தும் நோய்களை எதிர்கொள்ளும் உத்திகளையும் தெரிந்துகொள்ளலாம் ஒரு சிக்கலான உதாரணமாக மனித உடம்பில் உள்ள தமனிகள் மற்றும் நரம்புகள் வழியாக பாயும் ரத்த ஓட்டம் மூலமும் திரவ இயக்கவியல் பற்றி பகுப்பாய்வு செய்யலாம் இது தொழிற்சாலைகளில் உள்ள குழாய்களில் பாயும் நீரை போன்றதாகும் இவ்விரு நிலைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அதாவது ரத்தமானது நீரை விட சிக்கலான திரவம் என்று கூறலாம் ஆனால் அது ஒரு மர்மமான வேறுபாடு அல்ல அதையும் தாண்டி சில மர்மமான உட்கருத்துக்களை புரிந்துகொள்ள வேண்டியுள்ளது ரத்தம் ஒரு சிக்கலான திரவம் என்று கருதுவதை விட இரத்தக்குழாய்களில் மீது கவனம் செலுத்துவது நல்லது ரத்த குழாய்கள் மிக இலகுவானவை அதன் விட்டம் குறிப்பிட்ட இடத்தில் உள்ள ரத்த அழுத்தத்தை பொருத்தது ரத்த அழுத்தத்தை பொருத்து அதன் விட்டம் எவ்வாறு மாறுகிறது என்பது ஒரு மர்மமான விஷயமாகும் இதை அனுபவத்தின் வாயிலாக தோராயமான சூத்திரங்கள் மூலம் குறிப்பிடலாம் ஆனால் அதன் பின்னால் உள்ள சிக்கலான அடிப்படைத் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆக தமனி மற்றும் நரம்புகளில் ஓடும் ரத்த ஓட்டத்திற்கு பின்னால் சிக்கலான திரவ இயக்கவியல் உள்ளது மற்றுமொரு உதாரணமாக அணுவெடிப்பு பற்றி பார்க்கலாம் இங்கே அணு வெடிப்பினால் உண்டான திரவத்தின் பாயும் தன்மை படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒரு திரவம் என்று எடுத்துக் கொண்டோமேயானால் அதனுடன் ஒரு அமைப்பு கண்டிப்பாக தொடர்பில் இருக்கும் ஒரு சிக்கலான நிலையில் ஒரு பாலத்தின் மீது காற்று ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் வீசுவதாக கொண்டால் அந்த அதிர்வெண் பாலத்தின் இயற்கை அதிர்வெண்ணுடன் ஒத்துப்போகும் போது ஒத்திசை உண்டாகிறது அதனால் அந்த பாலம் ஊசலாடும் அல்லது தீவிரமாக அதிர்வுறும் இதன் மூலம் அந்த பாலமானது முழுவதும் இடிந்துவிழும் காட்சி காட்டப்பட்டுள்ளது இது காற்றிற்கும் பாலத்திற்கும் இடையே உள்ள சிக்கலான தொடர்பினால் உண்டானது எனவே இந்த தொடர்பு மிக முக்கியமான ஒன்றாகும் மற்றொரு உதாரணமாக நம் அன்றாட வாழ்வில் உள்ள உணவு அல்லது குடிப்பதை பற்றி பார்க்கலாம் இதைப்பற்றி விரிவாக பின்னால் பார்க்கலாம் உணவானது குடிக்க கூடியதா அல்லது திடப்பொருளா அல்லது இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறு ஏதேனும் ஒன்றா என்ற கேள்வி எழும் இதை விளக்குவதற்கு ஒரு எல்லையே இல்லை உதாரணமாக ஒரு கூழ்மத்தை எடுத்துக்கொள்வோம் இதை தின்மம் என்பதா அல்லது நீர்மம் என்பதா இதை விளக்குவதற்கு நிறைய கருத்துக்கள் மற்றும் மாற்றங்கள் இருந்தாலும் திரவ இயக்கவியலில் இவை ஒரு சுவாரசியமான தலைப்பு ஆகும் இது பொருட்களின் பண்புகளைப் பற்றி விளக்கக் கூடிய ஒன்றாக உள்ளது மேற்கண்ட காட்சி படத்தில் போக்குவரத்து பற்றி காணலாம் மேலிருந்து உற்று நோக்கும் போது ஒரு நகரத்தில் உள்ள வாகனங்கள் சாலையில் நகர்வதை பார்க்கலாம் இந்த நகர்வு ஒரு திரவ ஓட்டத்தின் பாயும் தன்மையை பிரதிபலிப்பதாக உள்ளது இதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தொழிற்சாலை பயன்பாடுகள் இயற்கையின் படைப்புகள் ஒரு சில நேரங்களில் நம்மை கவரும் அழகான பாயும் தோரணைகள் ஆகியவை திரவ இயக்கவியலை கற்றுக்கொள்ள ஆர்வத்தை தூண்டுகிறது இந்தப் பாயும் தோரணைகள் யாவும் இங்கே விளக்கப்பட்டுள்ளது இதன் மீது ஆர்வமிருந்தால் திரவத்தின் பாயும் அமைப்பினை கற்றுக்கொள்வது சுவாரசியமாக இருக்கும் செயல் முறை விளக்கங்கள் மூலம் பாயும் தோரணையின் அமைப்பினை திரவ இயக்கவியல் மூலம் நிரூபிக்க முடியும் சுருக்கமாக சொல்லப்போனால் இதுவரை பார்த்த கருத்துக்கள் மூலம் திரவ இயக்கவியல் ஆனது எங்கும் நிறைந்து உள்ளது என்று முடிவுக்கு வரலாம் இது உயிரற்ற பொருட்கள் அல்லது மிருகங்களில் மட்டுமில்லை உலகத்தில் எல்லா இடத்திலும் திரவ இயக்கவியல் செயல்படுகிறது இது திரவ இயக்கவியலை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தை தூண்டுகிறது இதுவரை நாம் பார்த்த உதாரணங்கள் யாவும் பழமையானவை இன்றைய காலகட்டத்துடன் தொடர்புடைய ஒரு உதாரணத்தின் மூலமாக திரவ இயக்கவியலின் வேறொரு பரிமாணத்தை பார்க்கலாம் உதாரணமாக திரவ ஓட்டம் மற்றும் கட்ட மாற்றம் மூலமாக மைக்ரோ சில்லுகளை எவ்வாறு குளிர்விப்பது என்று பார்க்கலாம் நவீன உலகில் மின்னணு சாதனங்களின் உருவ அளவு மிக மிக சிறியதாக ஆகிக்கொண்டே வருகிறது ஆனாலும் அதிலிருந்து வெளியேறும் ஆற்றல் குறையவில்லை அதாவது ஓரலகு கன அளவில் வெளியேற்றப்பட வேண்டிய ஆற்றலின் அளவு உயர்ந்து கொண்டே செல்கிறது அதனால் அந்த சாதனம் விரைவாக வெப்பமடைகிறது ஆச்சரியப்படும் விதமாக பெரும்பாலான மின்னணு சாதனங்கள் செயலிழந்து போவதற்கு அதனுடைய வடிவமைப்பு காரணமல்ல ஆனால் வெப்பத்தைத் தாங்காத அதன் வடிவமைப்பும் உயர் வெப்பநிலையை தாங்காத உலோகமுமே செயலிழப்புக்கு காரணமாகும் இந்தப் பிரச்சினையை எவ்வாறு தீர்ப்பது அதாவது ஒரு மின்விசிறியை கொண்டு அந்த மின்னணு சாதனத்தை குளிர்விக்கலாம் ஒரு சிறிய மின்னணு சாதனத்தை குளிர்விற்பதற்கு ஒரு பெரிய மின்விசிறி தேவைப்படுகிறது எனவே ஒரு இணக்கமான குளிர்விக்கும் அமைப்பு வேண்டும் அதனால் என்ன செய்வது உதாரணமாக வெவ்வேறு உத்திகளைக் கையாளலாம் ஒரு உத்தியாக கட்ட மாற்றத்தை உபயோகிக்கலாம் ஒரு மைக்ரோ மீட்டர் அளவுள்ள சிறிய குழாய்கள் மூலம் திரவத்தை அனுப்பி மின்னனு சாதனத்தில் உள்ள வெப்பத்தை எடுத்துக்கொண்டு திரவத்தை வேறொரு கட்ட பரிமாணமாக மாற்றலாம் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு திரவமானது ஆவியாகி விடுகிறது மற்றோரிடத்தில் ஆவியானது குளிர்விக்கப்பட்டு மீண்டும் திரவம் ஆகிறது திரவமானது தொடர்ந்து ஆவி மற்றும் நீர்மமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த செயல்முறை தொழிற்சாலைகளில் வெப்ப குழாய்களில் பயன்படுத்தப்படுகிறது சிறிய அளவில் இதை மைக்ரோ வெப்ப குழாய் என்று அழைக்கிறோம் இதற்கு பின்னால் சுவாரசியமான திரவ இயக்கவியல் உள்ளது அதை இப்போது நாம் படிக்கப் போவதில்லை ஆனால் இதுபோன்ற பயன்பாடுகள் உள்ளன என்று தெரிந்து கொள்வோம் சிறு சிறு துளியாக உள்ள மைக்ரோ திரவமானது மற்றுமொரு புதிய தொழில்நுட்பம் ஆகும் சிறு சிறு துளி ஆனது மின்னணு சாதனத்தின் ஒரு குறிப்பிட்ட வெப்ப பகுதியில் சென்று வெப்பத்தை உறிஞ்சுகிறது சிறுதுளியானது உகந்த வழியின் வாயிலாக குறைந்த நேரத்தில் வெப்பத்தை வெளியே கடத்துகிறது திரவ இயக்கவியலானது இயந்திரப் பொறியியல் வேதிப் பொறியியல் விண்வெளி பொறியியல் மற்றும் கட்டிட பொறியியல் ஆகியவற்றை மட்டும் சார்ந்தது அல்ல திரவ துளி மூலம் வெப்பத்தை வெளியேற்ற ஒரு உகந்த வழியை வடிவமைக்க வேண்டுமென்றால் நமக்கு மின்னணு பொறியியல் மற்றும் கணிப்பொறி விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பு தேவை எனவே திரவ இயக்கவியலானது பலதுறை சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாகும் நான் இன்னும் சுவாரசியமான சுகாதார பொறியியல் சம்பந்தப்பட்ட இரண்டு உதாரணங்களை கொடுக்கிறேன் சுகாதார பொறியியல் என்றால் என்ன சுகாதாரத்தை பொறியியல் வாயிலாக கற்பதே சுகாதார பொறியியல் ஆகும் இதில் திரவ இயக்கவியலின் பங்களிப்பு என்ன என்பதைப் பார்க்கலாம் சுகாதார பொறியியலில் பல நேரங்களில் நோய்க்கு உண்டான காரணங்களை மிக விரைவாக பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது நிறைய நாடுகளில் மிக முக்கியமாக வளர்ச்சியடையாத நாடுகளில் இது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும் உதாரணமாக ஒருவர் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று கருதுவோம் ஏனென்றால் ஒரு உயர்தரமான நோயியல் ஆய்வகத்திற்கு செல்வதற்கு முடியாத சூழ்நிலை உள்ளது உதாரணமாக ஒருவருடைய ரத்தம் பரிசோதனைக்காக எடுக்கப்படுகிறது என்று கருதுவோம் அந்த ரத்தத்தை சோதனை செய்வதற்கு ஒரு உயர்தரமான ஆய்வகம் தேவைப்படுகிறது பரிசோதனையின் முடிவைப் பெறுவதற்கு அதிக செலவு ஆகிறது சில நேரங்களில் அதிக நேரமும் எடுத்துக் கொள்கிறது ஆய்வின் முடிவுகள் வரும் தருவாயில் அந்த நபர் மிக மோசமான நோய்வாய் சூழ்நிலையை கூட அடையலாம் அதற்கு மாற்றாக தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தலாம் கணிப்பொறியில் உள்ள சுழலும் தட்டு போன்ற ஒரு சிறிய சாதனத்தை பயன்படுத்தலாம் இதை CDன் மேலுள்ள ஆய்வகம் என்று கூறலாம் இந்த தட்டில் மிக மெல்லிய நுண் குழாய்கள் உள்ளன இதில் அந்த நபரிடம் இருந்து பெறப்பட்ட ஒரு துளி ரத்தத்தை இடலாம் ஒரு சிறிய மின் மோட்டாரை பயன்படுத்தி அந்த தட்டை சுழல வைப்போம் இது நோயாளியே எளிதில் தூக்கிச் செல்லக்கூடிய ஒரு கருவியாகும் தட்டில் உள்ள நுண் குழாய்களில் பல்வேறு வினையூக்கிகள் உள்ளன அவை ரத்தத்துடன் வினைபுரிந்து ரத்த மாதிரியின் நிறத்தை மாற்றுகிறது ஒரு குறிப்பிட்ட நிற மாற்றமானது ஒரு குறிப்பிட்ட நோயின் அறிகுறியை காட்டுகிறது இங்கு திரவ இயக்கவியலின் பங்களிப்பு இன்றியமையாதது ஏனென்றால் தட்டில் உள்ள நுண் குழாய்களின் வடிவமைப்பு மற்றும் சுழலும் வேகம் ஆகியவை மிக முக்கியமான காரணிகளாகும் இது போன்ற நிறைய உதாரணங்களை நாம் பார்க்கலாம் பரிசோதனையின் முடிவுகள் வந்தவுடன் அதை தொலைபேசியில் குறுந்தகவல் மூலமாக மருத்துவருக்கு தெரியப்படுத்தலாம் அதன் மூலம் சிகிச்சைக்கான அறிவுரைகளை கேட்டுப் பெறலாம் இவை அனைத்தும் ஒரு சில நிமிடங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வாகும் இது அதிக செலவில்லாத எங்கும் எளிதில் கையில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வகை ஆய்வு முறையாகும் இந்த கருவியானது பயன்பாட்டிற்கு வந்தால் சிக்கலான நிறைய சோதனைகளை விரைவாக குறைந்த செலவில் பகுப்பாய்வு செய்ய முடியும் மற்றொரு உதாரணமாக மருத்துவ அறிவியலில் உள்ள DNA கலப்பினத்தை பற்றி பார்க்கலாம் DNA கலப்பினத்தில் ஒரு குறிப்பிட்ட DNA தாங்கி தொடர் அடையாளம் காணப்படுகிறது அது ஒரு குறிப்பிட்ட நோய் இருப்பதை உறுதி செய்கிறது DNA என்பது நியூக்ளியோடைடால் ஆன நெடிய பாலிமர் ஆகும் இங்கே வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மோனோமரும் பாஸ்பேட் கூறுகளால் ஆனது DNAல் உள்ள டியாக்சிரிபோஸ்சர்க்கரை மற்றும் நைட்ரஜன் தாங்கியின் எதிர்மறை ஏற்றத்திற்கு காரணமாகிறது இங்கே நான்கு விதமான DNA தாங்கிகள் உள்ளன அவை ATC மற்றும் G ஆகும் இந்தக் தாங்கிகளின் வரிசைமுறையானது ஒரு குறிப்பிட்ட நோயின் தாக்கத்தை குறிக்கிறது AATTGGCC இதுபோன்ற ஒரு தொடர் வரிசையில் A மற்றும் Tஐ ஒரு ஹைட்ரஜன் இணைப்பு மூலம் இணைக்கலாம் அதேபோல் G மற்றும் Cஐ மற்றொரு ஹைட்ரஜன் இணைப்பு மூலம் இணைக்கலாம் A ஆனது Tஐ நிறைவுற செய்கிறது அதேபோல் G ஆனது Cஐ நிறைவுற செய்கிறது ஒரு DNA மாதிரியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட DNA தாங்கி வரிசையை அடையாளம் காண வேண்டுமானால் அதனுடைய நிறைவுறு தாங்கி வரிசையை செலுத்த வேண்டும் அதாவது முதலில் ஒரு செல்லை பிளக்க வேண்டும் அதற்கு செல் கரைத்தல் என்று பெயர் அதிலிருந்து DNA வெளியே எடுத்து வெப்ப படுத்த வேண்டும் அதனால் DNA இரட்டை இழை ஆனது ஒரு இழையாக உடைகிறது இதை திரவ ஓட்டத்தில் விடுகிறோம் இங்கே திரவ இயக்கவியலுக்கும் DNA கடத்தலுக்கும் இடையே ஒரு சுவாரசியமான தொடர்பு ஏற்படுகின்றது இது கலப்பின வினையின் வேகத்தைப் பொறுத்தது கலப்பின வினை வேகமாக நடந்தால் ஒரு குறிப்பிட்ட DNA தாங்கி தொடர் அந்த DNA மாதிரியில் உள்ளதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அதன்மூலம் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உண்டான ஆய்வினை விரைவாக செய்ய முடியும் அடுத்த உதாரணமாக உயிரின செல்லின் நகர்வை பற்றி பார்ப்போம் இது ஒரு சுவாரசியமான பொருளாகும் சிறிய அளவை கொண்ட உயிரின செல்லை பற்றிப் படிப்பதற்கு நிறைய உந்துதல்கள் உள்ளன மனித உடம்பில் ஒருசில படிநிலை அமைப்புகள் உள்ளன அதாவது ரத்த குழாய்களில் பெரிய தமனிகள் பெரிய நரம்புகள் சிறிய தமனிகள் சிறிய நரம்புகள் தமனிகள் நரம்புகள் மற்றும் நுண்துளை குழாய்கள் ஆகியவை உள்ளன நுண்துளை குழாய்கள் மைக்ரோ மீட்டர் அளவு கொண்டவை அதாவது மனித உடம்பில் உள்ள செல்லை போல் 10 மைக்ரான் அளவு உடையவை இந்த செல்கள் மனித உடம்பில் நகர்வதாக கொள்வோம் அதாவது ஒரு சிக்கலான அமைப்பாக புற்றுநோய் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்று பார்க்கலாம் ஒரு ஆபத்தான நிலையாக புற்றுநோய் செல்கள் மனித உடம்பில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதாக கொள்வோம் அவை ரத்த குழாய்கள் மற்றும் நுண்துளை குழாய்களின் குறுக்கே நகர்கிறது அந்த புற்றுநோய் செல்லானது நுண்துளை குழாயின் வழியே நகரும்போது திரவ இயக்கவியலின் அடிப்படை இங்கே பயன்படுத்தப்படுகிறது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் புற்றுநோய் செல்லானது சாதாரண செல்லை விட நன்றாக வாழும் தன்மையுடையது இதற்குண்டான காரணத்தை நாம் திரவ இயக்கவியலின் மூலம் கண்டுபிடிக்கலாம் இதற்கு பல காரணங்கள் விடையாக இருக்கலாம் ஆனால் இங்கே நாம் அதைப்பற்றி படிக்கப் போவதில்லை இங்கே திரவ இயக்கவியல் எவ்வாறு பயன்படுகிறது என்று ஒரு சிறிய துப்பு மூலம் அறியலாம் செல்லின் சவ்வானது ஒரு கொழகொழப்பான திரவ தன்மை உடையது இந்த திரவத்தன்மை அந்த செல்லை இலகுவானதாக மாற்றுகிறது எனவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் அந்த செல்லானது தன்னை தகவமைத்துக் கொள்கிறது இதனால் புற்றுநோய் செல்லானது சாதாரண செல்லை விட கடினமான சூழ்நிலையிலும் நன்றாக வளர்கிறது எனவே எந்த சூழ்நிலையிலும் புற்றுநோய் செல்கள் நன்றாக வளர்வதற்கு திரவ இயக்கவியலின் அடிப்படை கருத்துக்கள் காரணமாக உள்ளன இவற்றை நன்றாக புரிந்து கொண்டால் அவற்றின் வளர்ச்சியை தடுக்கும் புதுப்புது மருந்துகளை கண்டுபிடிக்க ஏதுவாக இருக்கும் மற்றுமொரு உதாரணமாக திரவ இயக்கவியல் ஆனது எவ்வாறு பல்துறை இயற்பியலில் பங்கு வகிக்கிறது என்று பார்க்கலாம் பல்துறை இயற்பியல் என்பது திரவ இயற்பியலையோ அல்லது பாயும் பொருட்களின் இயற்பியல் தன்மையையோ குறிப்பதல்ல அல்ல இது மின்னியல் நீர்ம மின்னியல் காந்த நீரியக்கவியல் அதாவது மின்சார அறிவியல் அல்லது மின்காந்தவியல் அல்லது ஒளியியல் ஆகியவை இணைந்த ஒரு துறை ஆகும் அதாவது பல்வேறு துறைகளில் உள்ள இயற்பியல் தத்துவங்கள் ஒன்றிணைந்து திரவ இயக்கவியலின் சிக்கலான பிரச்சினைகளைத் தீர்ப்பதே பல்துறை இயற்பியல் ஆகும் மேற்கண்ட படத்தில் காட்டியுள்ளவாறு ஒளியை கொண்டு நீரை வளைக்கவோ அல்லது நகர்த்தவோ முடியும் அது பின்வரும் உத்தியின் மூலம் செயல்படுகிறது டைட்டானியம் டை ஆக்சைடு அல்லது ஜிங்க் ஆக்சைடு போன்ற மெட்டல் ஆக்சைடு குறைகடத்தி ஒரு குழாய் மீது முலாம் பூசுவதாக கொள்க அதன் மீது புற ஊதாக் கதிர் ஒளி பாய்ச்சப்படுகிறது இந்த ஆற்றல் இடைவெளியினால் எலக்ட்ரான் துளை வினை புரிய தொடங்குகிறது குழாயின் பரப்பானது அதற்கு தேவையான நேர்மின் அல்லது எதிர்மின் அயனிகளை பெறுகிறது இதை விரிவாகப் பார்க்கப் போவதில்லை ஆனால் நிகர விளைவு என்னவென்றால் பரப்பு ஆற்றல் மாறுகிறது இதன் காரணமாக நீரானது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஈர்க்கப்படுகிறது இதை நீர் விரும்பி என்று அழைக்கிறோம் எனவே இதற்கு தனியாக ஒரு பம்பு தேவையில்லை ஒரு ஒளி மூலமே நீரை நகர்த்துவதற்கும் நீரை வளைப்பதற்கும் போதுமானதாகிறது